ஒரு செல்லின் அமைப்பு மற்றும் அதன் பயன்பாட்டிற்கும் உயிரியல் மூலக்கூறுகளுக்கும் நடுவே உள்ள தொடர்பைப் பற்றிய விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் முன்பு கூறியது போல ஒரு உயிரின் அடிப்படை செயல்பாட்டு அமைப்பு செல்கள்தான் இது வரை நாம் இரண்டு விஷயங்களை பார்த்திருக்கிறோம் முதலாவது நோய்த்தொற்று பற்றியது இது எதன் மூலம் ஏற்படுகிறது என்பது பற்றி எல்லாம் பார்த்தோம் இதிலிருந்து இந்த நோய்த் தொற்றுக்கான அடிப்படையை பார்க்கும் வண்ணம் மைக்ரோ ஆர்கனிசம் பற்றி பார்த்தோம் அவைகளின் வகைகள் பற்றியும் பார்த்தோம் இதனைத் தொடர்ந்து செல்களின் வகைகள் பற்றியும் பார்த்தோம் இரண்டாவது விஷயம் தான் ஷியர் போர்ஸ் இதைப்பற்றியும் இது பயோரியாக்டரில் இருக்கும் செல்களின் மீது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்த ஷியர் போர்சை தாங்கும் அளவிற்கு ஒரு செல்லை எப்படி உருவாக்குவது என்பதையும் பார்த்தோம் இதன்பிறகு நான்கு வகையான அடிப்படை மூலக்கூறுகளில் ஒன்றான லிபிடுகளை பற்றி பார்த்தோம் இந்த லிப்பிடுகள் நீரில் கரையாத ஆனால் ஆர்கானிக் சால்வன்ட்களில் கரையக்கூடியவை இதன்பிறகு கொழுப்பு வெண்ணெய் மற்றும் எண்ணெய் போன்றவைகளும் லிப்பிடுகள் என்று பார்த்தோம் இந்த லிப்பிடுகளைக் கொண்டே செல் மெம்பிரேன் உருவாகி இருக்கிறது என்பதையும் பார்த்தோம் இன்று மற்றொரு தலைப்பைக் கொண்டு தொடங்கலாம் இப்பொழுது நாம் பார்க்கப்போகும் தலைப்பு மிகவும் எளிமையானதுதான் இருப்பினும் இதன் மூலம் பல அடிப்படைத் அம்சங்களை நாம் தெரிந்துகொள்வோம் சரி நமது தலைப்பிற்கு வருவோம் தயிர் ஏன் உருவாகிறது இதற்கு முன்னதாக நாம் வீட்டில் இந்த தயிரை எப்படி உருவாக்குகிறோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சிறிது பாலை ஊற்ற வேண்டும் உயிரியல் வழக்கில் இந்தப் பால் தான் மீடியம் இந்தப் பாலை லேசாக சூடு படுத்த வேண்டும் தோராயமாக 37 டிகிரி செல்சியஸ் வரை இதன் பிறகு பழைய தயிர் சேர்க்க வேண்டும் இந்தப் பழைய தயிரை உயிரியல் வழக்கில் இநோகுலம் என்று கூறுவார்கள் இதன் பிறகு இந்தப் பாத்திரத்தை மூடி ஒரு வெதுவெதுப்பான இடத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த இநோகுலம் மற்றும் மீடியம் கொண்ட கலவை மாற்றமடைய தொடங்குகிறது இதையே கல்ச்சர் அல்லது பிராத் என்று கூறுகிறார்கள் இந்த பிராத் சிறிது நேரம் கழித்து தயிராக மாறுகிறது தயிர் உருவாக்கும் கருவி மின்சார உதவியின் மூலம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை மாறாமல் நிலைத்திருக்கச் செய்யும் இதன் மூலம் ஒன்றரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திலேயே தயிர் உருவாகிவிடும் இது இல்லாமல் நாம் வீட்டில் செய்தால் இந்த தயிர் உருவாக சில மணி நேரங்களில் இருந்து ஒரு இரவு கூட ஆகலாம் இதைக் கொண்டே நமது கதையை தொடங்கலாம் இந்த தயிர் உருவாகுவதற்கு என்ன தேவை என்பதையும் இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்களையும் சற்று ஆராயலாம் தயிர் உருவாகுவதற்கு பால் அவசியம் இந்தப் பாலில் இருக்கும் ஏதோ ஒரு பொருளின் மூலம்தான் தயிர் உருவாகிறது ஆக பாலில் என்ன இருக்கிறது என்று மேலே கொடுக்கப் பட்டிருக்கிறது இதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு அங்கே கொடுக்கப்பட்டுள்ள லின்கை பார்க்கவும் பாலில் அதிகமாக நீர் புரதம் கொழுப்பு லாக்டோஸ் மற்றும் மினரல்கள் இருக்கின்றன 100 கிராம் பசும்பாலை எடுத்துக் கொண்டால் அதில் 88 கிராம் நீரும் 3 2 கிராம் புரதமும் 3 4 கிராம் கொழுப்பும் 4 7 கிராம் லாக்டோஸ் 0 72 கிராம் மினரல்களும் இருக்கின்றன எருமையின் பால் மற்றும் மனிதனின் பால் இதிலிருந்து சற்று மாறுபட்டதாகவே இருக்கும் இதில் இருக்கும் ஏதோ ஒரு பொருளில் மாற்றம் ஏற்படுவதால் நமக்கு தயிர் கிடைக்கிறது இந்தப் பொருள் எதுவாக இருக்கும் அமிலத்தின் உருவாக்கம் மற்றும் புரதத்தின் ஒருங்கிணைப்பினால் பாலில் இருந்து தயிர் உருவாகிறது ஆனால் இந்த அமிலம் எங்கிருந்து வந்தது இதன் உள்ளே நடக்கும் ஆயிரக்கணக்கான எதிர்வினைகள் மூலம் உருவான லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவில் இருந்து வந்தது உயிரினங்களின் பல பிரிவின் அடிப்படையில் இதன் பெயர் லாக்டோபாகிலஸ் லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ் Lactobacillus Lactococcus lactis பாலுடன் நாம் சேர்க்கும் இநோகுலம் அதாவது பழைய தயிரில் இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கிறது இந்த செல்கள் பல ஆயிர எதிர்வினை களுக்குப் பிறகு இந்த லாக்டிக் ஆசிட் வெளியேற்றுகிறது இந்த லாக்டிக் ஆசிட் பாலுடன் சேர்ந்து புரதத்தை ஒருங்கிணைப்பதற்கு உதவி செய்கிறது இதன் மூலம் நமக்கு தயிர் கிடைக்கிறது பாலில் எலுமிச்சம்பழத்தைப் பிழிந்தால் இதே போன்ற ஒரு செயல்முறை தான் நடக்கும் இதன் மூலம் பன்னீர் மற்றும் சீஸ் கிடைக்கிறது இது மிகவும் விரைவாக நடக்கும் இதே செயல்முறையை சற்று மெதுவாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நடத்தும் பொழுது பல நறுமணச்சுவை வெளிவரும் பிறகு இது தயிராக மாறும் இதை சற்று ஆழமாகப் பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது செல்லில் நடக்கும் ஆயிரக்கணக்கான எதிர்வினைகளில் ஒன்று இந்த ரியாக்சன் குளுக்கோசை கொண்டு தொடங்கி இறுதியாக பைருவேட் ஆக மாறுகிறது அதாவது குளுக்கோஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆக மாறுகிறது பிறகு இது பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஆக மாறுகிறது இதே போல் மாறி மாறி இறுதியாக பைருவேட் கிடைக்கிறது இந்த பைருவேட் லாக்டிக் ஆசிட் ஆக மாறி செல்லில் இருந்து வெளிப்படுகிறது இந்த செல் தான் லேக்டோபெசிலஸ் செல் இந்த எதிர்வினை அதாவது குளுக்கோஸ் இல் தொடங்கி பைருவேட் ஆக மாறும் இந்த செயல்முறை தான் கிளைகாலிசிஸ் இந்த மாற்றம் அனைத்திற்கும் என்சைம்கள் உதவிகரமாக இருக்கிறது இந்த என்சைம்கள் பற்றி பிறகு பார்க்கலாம் இப்படி உருவாக்கப்பட்ட லாக்டிக் ஆசிட் மூலம் பால் திரிந்து தயிராக மாறுகிறது லாக்டிக் ஆசிட் எப்படிப்பட்ட ஒரு மூலக்கூறு இந்த லாக்டிக் ஆசிட் மூலம் எப்படி தயிர் உருவாகிறது லாக்டிக் ஆசிட் இன் மூலக்கூறு படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் கார்பன் உடன் சேர்ந்து இரண்டு OH தொகுப்பும் ஒரு COOH தொகுப்பும் இருக்கிறது ஆக இதன் மாலிகுளர் ஃபார்முலா C3H6O3 இதில் இந்த COOH தொகுப்பிற்கு சற்று முக்கியதுவம் கொடுக்க வேண்டும் இதன் பெயர் காரணத்தை பார்த்தால் இதில் இரண்டு ஹைட்ராக்ஸில் தொகுப்பு இருக்கிறது மேலும் மூன்று கார்பன் மூலக்கூறுகள் இருப்பதால் புரோபநாய்க் ஆசிட் எனவே இதை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யில் ஹைட்ராக்ஸில் புரோபநாய்க் ஆசிட் என்று கூறுவர் இந்த லாக்டிக் ஆசிட் கார்போஹைட்ரேட் வகுப்பைச் சேர்ந்தது இந்த கார்போஹைட்ரேட் என்பது என்ன n என்பதுதான் கார்போஹைட்ரேட்டின் பொதுவான பார்முலா இதை 3 என்று குறிப்பிடலாம் பிறகு இது C3H6O3 ஆக மாறுகிறது இதில் n இன் மதிப்பு மூன்று இருக்கு மேலே இருந்தால் அது கார்போஹைட்ரேட் மூன்று வகையான உயிரியல் மூலக் கூறுகளில் ஒன்றான லிபிடுகளைப்பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இதில் இருக்கும் இரண்டாவது வகைதான் கார்போஹைட்ரேட் செல்களில் நடக்கும் பல எதிர்வினையின் பொழுது கிடைக்கும் இடைநிலை பொருட்களாக இவைகள் அனைத்து செல்களில் இருக்கும் தயிர் உருவாக்கத்திற்கு உதவியாக இருக்கும் லாக்டிக் ஆசிட் பற்றி பார்த்தோம் இப்பொழுது புரதத்தின் ஒருங்கிணைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த ஒருங்கிணைத்தல் அல்லது ஒன்று திரட்டுதல் என்றால் என்ன இதைப்பற்றி தெரிவதற்கு மூலக்கூறு அளவில் நடக்கும் செயலைப் பற்றி அறிய வேண்டும் அதாவது ஒரு பொருள் நீரில் கரையும் பொழுது மூலக்கூறு நிலையில் என்ன நடக்கிறது தயிர் உருவாகும் பொழுது புரத மூலக்கூறுகள் ஒருங்கிணைக்கிறது என்று கூறினோம் ஆதலால் இதைப்பற்றி நன்கு அறிவதற்கு ஒரு பொருள் நீரில் கரையும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் உப்பு தண்ணீரில் கரையும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் நாம் பயன்படுத்தும் உப்பு NaCl என்று நாம் அறிவோம் இது நீரில் கரையும் பொழுது Na மற்றும் Cl அயனியாக பிரிகிறது இதில் Na வை சுற்றி ஒரு வகையான மூலக்கூறுகளும் Cl ஐ சுற்றி வேறுவிதமான மூலக்கூறுகளும் இருக்கும் Na பாசிடிவ் சார்ஜ் ஆக இருப்பதினால் அதை சுற்றி இருக்கும் மூலக்கூறுகள் ஒருவிதமாகவும் Cl ஐ சுற்றி இருக்கும் மூலக்கூறுகள் வேறு விதமாகவும் நோக்கி இருக்கும் நீரில் கரையும் அனைத்து பொருட்களை சுற்றியும் ஒரு வகையான மூலக்கூறுகள் இருக்கும் நீர் ஒரு நல்ல கரைப்பான் மேலும் பல பண்புகள் உயிர்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லப்போனால் நீர் இல்லாமல் உயிர் உருவாகி இருக்க முடியாது உயிர்கள் உருவாகுவதற்கு தேவையான பல முக்கிய பண்புகள் நீரில் உள்ளது முதலாவது பண்பு தான் நீர் மூலக்கூறுகளின் ஒட்டும் தன்மை அதாவது கொஹேஷன் நீரில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டினால் இவைகள் ஒன்றாகவே இருக்கும் பிற கலவைகளை விட நீர் மூலக்கூறுகளின் ஒட்டும் தன்மை அதிகமாகவே இருக்கும் இது மிகவும் முக்கியமான கருத்து ஆக கொஹேஷன் என்பது ஒரே வகையான பொருட்களுக்கு நடுவே இருக்கும் ஒட்டும் தன்மை அட்ஹேஷன் என்பது நீர் பிற பொருட்களின் மீது ஒட்டி இருக்கும் தன்மை இந்த கொஹேஷன் மற்றும் அட்ஹேஷன் பண்புகள் நமது வாழ்க்கையில் அன்றாட நடக்கும் பல நிகழ்வுகளை தீர்மானிக்கிறது இதை பற்றிய ஒரு வீடியோவை நான் பிறகு தருகிறேன் சுருக்கமாக அட்ஹேஷன் என்பது நீரில் உள்ள மூலக்கூறுகள் பிற பொருட்களின் மீது ஒட்டி இருக்கும் தன்மை கொஹேஷன் என்பது நீரில் உள்ள மூலக்கூறுகளுக்கு நடுவே இருக்கும் ஒட்டும் தன்மை உதாரணத்திற்கு கொஹேஷன் மூலம் ஏற்படும் சர்பேஸ் டென்ஷனாலேயே ஒரு பூச்சியினால் நீரின் மேல் நடக்க முடிகிறது இதனுடன் சேர்ந்து மூன்றாவது முக்கியமான அம்சம் தான் திட அடர்த்தி நீர் ஐஸ்கட்டி வடிவில் இருக்கும் பொழுது அதன் அடர்த்தி திரவ நிலையில் இருப்பதை விட குறைவாகவே இருக்கும் நீர் திரவ நிலையில் இருக்கும்பொழுது 4 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தின் போது அதன் அடர்த்தி உச்சத்தில் இருக்கும் ஜீரோ டிகிரி செல்சியஸில் இந்த நீர் ஐஸ் கட்டியாக மாறுகிறது இந்த நிலையில் நீரில் இருக்கும் மூலக்கூறுகள் சற்று விலகியே காணப்படும் இதனால்தான் இந்த ஐஸ் கட்டி நிலையில் நீரின் அடர்த்தி சற்று குறைவாக காணப்படுகிறது இந்தப் பண்பு வேறு எந்த பொருளிலும் அதிகமாக காணப்படுவதில்லை அதாவது திரவ நிலையை விட திட நிலையில் அடர்த்தி குறைவாக இருப்பது குறைந்தபட்சம் சில வெப்பநிலையில் மட்டும் இதனால் குளிர் பிரதேசங்களில் என்ன நடக்கிறது ஐஸ் ஏரிகள் மீதும் ஆற்றின் மீதும் உருவாகிறது இதன் அடர்த்தி குறைவாக இருப்பதினால் இது நீரில் மேல் மிதக்கிறது இதனாலேயே இதற்கு கீழ் உள்ள நீரில் உயிர்கள் வாழ்கின்றன ஐஸ் கட்டியின் இந்த தன்மையினாலேயே நீர் வாழ் உயிர்கள் வாழ்கின்றன குளிர்காலத்தின் போது ஏரிகளில் ஆறுகளில் நீர் வாழ் உயிரினங்களினால் வாழ முடிகிறது கொஹேஷன் மூலம் ஏற்படும் சர்பேஸ் டென்ஷன் பற்றி முன்பு கூறினேன் இதைப்பற்றி விரிவாக இந்த இரண்டு வீடியோவில் கூறியிருப்பார்கள் இதை கண்டிப்பாக பார்க்கவும் இது எப்படி உயிர் வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை பற்றி விளக்கி இருப்பார்கள் இந்த இரண்டு வீடியோகளும் 13 ஆவது இடத்தில் குறிப்பிட்டுள்ளது என்று நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது நீரில் கரையும் பொழுது அதை சுற்றி நீர் மூலக்கூறுகள் இருக்கும் என்று பார்த்தோம் இதேபோல் புரதமும் நீரில் கரையும் பொழுது அதனை சுற்றி நீர் மூலக்கூறுகள் இருக்கும் இந்தப் படத்தில் இருப்பது லைசோசைம் எனப்படும் ஒருவகையான புரதம் இது மனித உடம்பில் இருக்கும் ஒரு முக்கியமான புரதம் இது ஒரு நீர் சூழலில் இருக்கும் ஆக இது நீரில் கரைந்து அதை சுற்றி நீர் மூலக்கூறுகள் இருக்கலாம் ஆக ஒரு பொருள் நீரில் கரையும் பொழுது என்ன ஆகும் என்பதை பற்றி பார்த்தோம் உண்மையில் நாம் அரம்பித்தது தயிர் எப்படி உருவாகிறது என்பதை பற்றி இதன்பிறகு லாக்டிக் ஆசிட் உருவாக்கத்தை பார்த்தோம் பிறகு இதன் மூலமாக புரதம் ஒருங்கிணைக்கிறது என்பதையும் பார்த்தோம் நீரில் கரைந்த பிறகு அதை சுற்றி நீர் மூலக்கூறுகள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் ஈர்க்கப்பட்டு ஒன்றாகி சொல்யூஷன் இல் இருந்து வெளிவரும் ஒரு பொருள் சொல்யூஷன் இல் இருந்து வெளிவரும் பொழுது பொதுவாக இந்த செயல் தான் நடக்கும் இதே போல் ஒரு பொருள் சொல்யூஷன் உள்ளே செல்லும்பொழுது இந்த செயல் தலைகீழாக தான் நடக்கும் அந்த நேரம் அதை சுற்றி நீர் மூலக்கூறுகள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் ஈர்க்கப்பட்டு ஒன்றாகி சொல்யூஷன் இல் இருந்து வெளிவரும் தயிர் உருவாகும் பொழுது எந்த புரதம் இதுபோல் ஒருங்கிணைக்கிறது அதுதான் கேசீன் எனப்படும் புரதம் நமது அடுத்த கேள்வி என்னவென்றால் இந்த புரதம் ஏன் ஒருங்கிணைக்கிறது இதற்கு முன்னதாக ஒரு புரதத்தின் மூலக்கூறு பார்வை எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் நமது மனதில் எழ வேண்டும் சரி இதனுடன் இந்த விரிவுரையை நிறுத்திக் கொள்வோம் இன்று நாம் கார்போஹைட்ரேட் பற்றி பார்த்தோம் அதன் பிறகு நீரில் ஒரு பொருள் கறைந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு நீரின் சில தன்மைகள் மற்றும் பண்புகளைப் பற்றி பார்த்தோம் மீதமுள்ளதை அடுத்த விரிவுரையில் பார்க்கலாம்